மதிய வணக்கம் அவுட் ஆஃப் பிளேன் பெண்டிங் அடியில் உள்ள பிஹெவியர்ரை நாம் தொடர்வோம் கிராஸ் செக்சனின் லீனியர் எலாஸ்டிக் பிஹெவியர் மற்றும் கிராஸ் செக்சனின் நான் லீனியர் பிஹெவியர் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சூத்திரங்களைப் பார்த்தோம் ஒரு மஸோன்றி சுவரின் அவுட் ஆஃப் பிளேன் லோட் தாங்கும் கபாஸிட்டிக்கு ஆர்ச்சிங் மெக்கானிசத்தை எவ்வாறு பயனுள்ளதாகப் பயன்படுத்தலாம் என்பதையும் நாம் பார்த்தோம் இப்போது அதற்குள் மீண்டும் ரிஜிட் ஆர்ச்சிங் மெக்கானிசம் சாத்தியம் என்று கருதுகிறோம் இது சுவருக்கும் சப்போர்ட்ற்கும் இடையில் இடைவெளி இல்லை எனவே ஆர்ச்சிங் மெக்கானிசம் ஆனது ஆரம்பத்திலிருந்தே கிடைக்கிறது ஆனால் அது அவ்வாறு இல்லாவிட்டால் லேட்டரல் சப்போர்ட்ற்கு இடையில் அல்லது டாப் சப்போர்ட்ற்கும் சுவருக்கும் இடையில் இடைவெளி இருந்தால் ஆர்ச்சிங் மெக்கானிசம் ஆனது ஒரு குறிப்பிட்ட தாமதத்துடன் நிகழ்கிறது மற்றும் அது அவுட் ஆஃப் பிளேன் இன் பிளெக்ஸ்ஸர் கப்பாசிட்டியை இழக்க வழிவகுக்கிறது எனவே நாம் இதுவரை ஆராய்ந்தது இதுதான் எனவே ஹரிசாண்டல் ஆர்ச்சிங் மற்றும் வெர்டிகள் ஆர்ச்சிங் ஆகியவற்றை ஒரு வழியில் சுருக்கவும் பின்னர் இரு வழி ஆர்ச்சிங் களுக்குச் செல்லவும் பாடநெறி உள்ளடக்கத்தின் அடுத்த தொகுப்பில் ஆராய்வோம் எனவே ஒரு வழி ஹரிசாண்டல் பிளெக்ஸ்ஸர் ஐப் பொறுத்தவரை நாம் ஒரு வழி ஹரிசாண்டல் அல்லது வெர்டிகள் பிளெக்ஸ்ஸர் இன் பாட்டம் வெளிப்பாடுகளை ஆய்வு செய்து வருகிறோம் ஆனால் நீங்கள் முற்றிலும் ஹரிசாண்டல் பிளெக்ஸ்ஸர் ஐப் பெறுவீர்களா என்பதே கேள்வி இது ஒரு இலட்சியமயமாக்கல் ரைட் நீங்கள் எப்பொழுதும் பாட்டம் மற்றும் டாப் ரெஸ்ட்ரைன்ட் இரண்டும் இல்லாவிட்டாலும் குறைந்த பட்சம் பாட்டம் ரெஸ்ட்ரைன்ட்டின் சில விளைவைக் கொண்டிருப்பீர்கள் எனவே நீங்கள் தூய ஹரிசாண்டல் பிளெக்ஸ்ஸர் நிலையைப் பெறப் போகிறீர்கள் என்று கருதுவது ஒரு இலட்சியமயமாக்கலாகும் நாம் முதலில் சுவரை ப்ரோப்ட் காண்டிலீவர் ஆகப் பார்த்தபோது பின்னர் சுவரைப் பார்த்தபோது ஹின்ஜ்டு ஹின்ஜ்டு என்று பார்த்தோம் எனவே பெரும்பாலும் இந்த நிலைமையில் ரெஸ்ட்ரைன்ட் பாட்டம் சைடில் கிடைக்கும் போகிறது எனவே நீங்கள் முற்றிலும் ஹரிசாண்டல் பிளெக்ஸ்ஸர் சூத்திரத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அது ஒரு இலட்சியமயமாக்கல் மற்றும் அது பழமைவாதமாக இருக்கலாம் அதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மெட்டீரியல் பிஹெவியர் மற்றும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் குறிப்பாக ஹரிசாண்டல் ஆர்ச்சிங் அல்லது ஒரு வழி வெர்டிகள் ஆர்ச்சிங் ஆகியவற்றை ஆய்வு செய்தபோது இந்த எண்ணிக்கையைப் பார்த்தோம் மெட்டீரியல் காரணிகள் ஒரு பாத்திரத்தை வகிக்கத் தொடங்குகின்றன எனவே ஒரு சுவரில் ஹெட் ஜாய்ண்ட் பிளெக்ஸ்ஸர் மற்றும் பெட் ஜாய்ண்ட் டார்ஸின் ஆகியவை ஒரு வழி பெண்டிங்கைப் பொறுத்த வரை முக்கியமாகத் தொடங்குகின்றன மற்றும் பொதுவாக தோல்வி எவ்வாறு பரவுகிறது என்பதைப் புரிந்துகொள்வது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் ஆகும் அது இறுதியாக முக்கியமானது எனவே தோல்வியின் மொத்த முன்னேற்றம் அமைப்புகளில் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை ஆராய்வோம் எனவே பாண்ட் இன் டென்சில் ஸ்ட்ரென்த் ஹெட் ஜாய்ண்ட் என்பது பொதுவாக மஸோன்றி சுவரில் பலவீனமான இணைப்பாகும் முதன்மையாக ஹெட் ஜாய்ண்ட்க்கு எந்த ஒருங்கிணைப்பும் இல்லை இல்லையெனில் அது பெர்பென்ட் ஜாய்ண்ட்கள் என குறிப்பிடப்படுகிறது எனவே இது பெரும்பாலும் நமது கணக்கீடுகளில் புறக்கணிக்கப்படுகிறது அல்லது நீங்கள் இதை கருத்தில் கொண்டால் இது மற்ற டென்சில் ஸ்ட்ரென்த்கள் அல்லது மஸோன்றி சுவரில் உள்ள மற்ற ஸ்ட்ரென்த் ஐ விட குறைவாக இருக்கும் எனவே ஹெட் ஜாய்ண்ட்டைப் பொறுத்த வரையில் டென்சில் பாண்ட் ஸ்ட்ரென்த் ஆனது யூனிட்டின் பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த்தைக் காட்டிலும் குறைவாக உள்ளது எனவே மார்க்கம் பெண்டிங்கிற்கு உட்பட்டதாக இருந்தால் யூனிட் பதற்றத்தில் தோல்வியடைவதற்கு முன்பே ஹெட் ஜாய்ண்ட் விருப்பத்தை முதலில் விட்டுவிட வேண்டும் எனவே இது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று கூடுதலாக நீங்கள் இப்போது ஹெட் ஜாய்ண்ட் மற்றும் பெட் ஜாய்ண்ட் என்று இரண்டு ஜாய்ண்ட்களையும் கருத்தில் கொண்டால் மீண்டும் பெட் ஜாய்ண்ட் சுவரின் டெட் எடையின் கீழ் முன்அழுத்தத்தின் ஒருங்கிணைப்பின் கீழ் அதன் பாண்ட் ஸ்ட்ரென்த்தின் அடிப்படையில் மிகவும் உயர்ந்தது மற்றும் அனைத்து கூறுகளின் பலத்தைப் பொருத்தவரை ஹெட் ஜாய்ண்ட் பலவீனமாகவே தொடரும் அனைத்து கூறுகளின் ஸ்ட்ரென்த் மற்றும் இடைமுகங்கள் மஸோன்றி சுவரிலேயே இருக்கும் சரி கப்பாசிட்டியை மதிப்பிடுவதற்கு ஒரு எலாஸ்டிக் தியரியைப் பயன்படுத்துவதைக் கண்டோம் எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் முக்கியமானது பெட் ஜாய்ண்ட் டார்ஸின் என்பதை அறிவது அதாவது பெட் ஜாய்ண்ட் சியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு உட்பட்டது மற்றும் பெட் ஜாய்ண்ட் சியர் ஸ்ட்ரெஸ்ஸஸ்க்கு உட்படுத்தப்படுவதால் ஜாய்ண்ட்டில் உள்ள டென்ஷன் அதற்கு இணையாக செயல்படுகிறது எனவே டென்ஷன் கொண்ட டென்சில் ஸ்ட்ரென்த் ஜாய்ண்ட்ஸ்க்கு அல்லது ftp க்கு இணையாக உள்ளதால் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆனது நமக்கு முக்கியமான ஒரு அளவுருவாக மாறும் மாற்றியமைக்கப்பட்ட பாண்ட் ரென்ச் டெஸ்ட் அல்லது சுவர் டெஸ்ட் மூலம் கிடைக்கும் பெட் ஜாய்ண்ட்க்கு இணையான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் யின் மதிப்பீட்டின் மூலம் தோல்வி பரவுவதற்கு முன்பு சுவரில் இருக்கும் குறைந்தபட்ச கபாஸிட்டி என்ன என்பதை மதிப்பிட முடியும் சரி அப்படியென்றால் அத்தகைய சுவரில் லோட் டெப்லெக்சன் பிஹெவியர் என்ன என்பதை நான் ஆய்வு செய்தால் உங்களுக்கு முக்கியமான புள்ளிகள் எப்போது நிகழ்கின்றன அந்த புள்ளியில் உள்ள கப்பாசிட்டியைக் கணக்கிட முடியுமா என்பதை அறியலாம் எனவே ஆரம்பத்தில் உங்களுக்கு ஹெட் ஜாய்ண்ட்கள் உள்ளன இப்போது வளைந்து கொண்டிருக்கும் முழு சுவர் உங்களிடம் உள்ளது ஹெட் ஜாய்ண்ட்கள் மற்றும் யூனிட்கள் பெண்டிங்ற்கு உட்படுத்தப்படுகின்றன ஹெட் ஜாய்ண்ட்களில் டெப்லெக்சன் பரவ ஆரம்பிக்கும் எனவே ஹெட் ஜாய்ண்ட்கள் முதலில் கொடுக்கின்றன இப்போது ஜாய்ண்ட்டில் வெர்டிகள் ஸ்டேகர் இருப்பதால் ஹெட் ஜாய்ண்ட் மாற்று மார்க்கத்தில் திறக்கத் தொடங்க வேண்டும் வெர்டிகள் ஸ்டேகர் கொடுக்கப்படாவிட்டால் அதுதான் நாம் எதிர்பார்க்கிறோம் ஏனென்றால் எல்லாப் பாண்ட்ம் உங்களுக்கு வெர்டிகள் ஸ்டேகர் கிடைப்பதை உறுதி செய்யும் எனவே ஹெட் ஜாய்ண்ட்கள் மாற்று மார்க்கத்தில் ஜாய்ண்ட்களில் க்ராக் ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போது ஹெட் ஜாய்ண்ட்கள் விலகிய பிறகு மாற்று படிப்புகளில் இப்போது யூனிட் தான் பிளெக்ஸ்ஸர் ஐ எடுத்துக்கொள்கிறது எனவே பெண்டிங் நிலையில் செயல்படத் தொடங்கும் யூனிட்களால் இப்போது மொமெண்ட் எதிர்க்கப்படும் ஆனால் முக்கிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் இப்போது ஹெட் ஜாய்ண்ட்கள் ஆற்றிய பங்கை முற்றிலும் இழந்துவிட்டீர்கள் ஆனால் ஒரு அடுக்கிலிருந்து மற்றொன்றுக்கு மொமெண்ட் ஐ மாற்றுவதற்கான யூனிட் இப்போது பெட் ஜாய்ண்ட் ப் பகுதியைப் பொறுத்தது மற்றும் பெட் ஜாய்ண்ட்களில் உள்ள டார்ஸின் முக்கியமானதாகத் இருக்கும் போது அல்லது நாம் பேசிக்கொண்டிருந்த ஸ்ட்ரென்த் ftp முக்கியத்துவம் பெறத் தொடங்குகிறது எனவே நீங்கள் எல்லாவற்றையும் எலாஸ்டிக் லோடிங் ஆகத் தொடங்கும் போது முழு அமைப்பும் பதிலளிக்கிறது ஆனால் நீங்கள் ஹெட் ஜாய்ண்ட்களில் முதல் நிகழ்வாக கிராக்கிங் பெறுவீர்கள் இது மாற்று மார்க்கத்தில் ஏற்படும் பயன்படுத்தப்படும் லேட்டரல் போர்ஸ் அதிகரிக்கும் போது ஹெட் ஜாய்ண்ட்களில் கிராக் ஏற்பட்ட பிறகு சுவரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மெக்கானிசம் இருக்க வேண்டும் என்பதையும் அந்தத் மொமெண்ட் இப்போது யூனிட்களால் எடுத்துச் செல்லப்படுகின்றன யூனிட்கள் பெண்டிங் ஆகத் தொடங்குகின்றன ஆனால் லேயர் டு லேயர் இது பெட் ஜாய்ண்ட்களில் உள்ள டார்ஸின் ஆகும் இது பரிமாற்றம் மற்றும் லோட் ரெசிஸ்டன்ஸ் ஐக் கொண்டிருக்கும் லோட் டெப்லெக்சன் பிஹெவியர்யில் இந்த மென்மையாக்கம் ஏற்பட்டவுடன் சுவரின் கபாஸிட்டியை என்ன செய்யப் போகிறது என்பதை நாம் ஆராய்வோம் கிளை ab க்கு பின்னர் மற்றும் தோல்வியை நோக்கி செல்லும் கிளை b யில் நீங்கள் இருக்கும்போது எது நிர்வகிக்கிறது என்பது சுவாரஸ்யமான ஒன்று என்பதை நாம் ஆராய்வோம் எனவே என்ன வகையான தோல்வி முறைகள் ஏற்படலாம் ஹெட் ஜாய்ண்ட்களில் கிராக் ஏற்பட்டுள்ளது இப்போது யூனிட் களும் பெட் ஜாய்ண்ட் களும் லோட் ரெசிஸ்டன்ஸ்ஸில் பங்கேற்கின்றன என்று சொல்லலாம் நீங்கள் வெவ்வேறு தோல்வி மெக்கானிசம் வைத்திருக்க முடியுமா உங்களிடம் வேறுபட்ட தோல்வி மெக்கானிசம் இருந்தால் அந்த தோல்வி மெக்கானிசத்தை ஆராய்வது முக்கியம் சரி இப்போது டார்ஸினல் ரெசிஸ்டன்ஸ் பெட் ஜாய்ண்ட்டில் உள்ள டார்ஸினல் ரெசிஸ்டன்ஸ் டென்ஷனில் உள்ள யூனிட் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருந்தால் இப்போது யூனிட் டென்ஷனுக்கும் பெட் ஜாய்ண்ட் டென்ஷக்கும் செல்லும் சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது பெட் ஜாய்ண்ட் வழிவகுத்தால் ஜாய்ண்ட்களில் தோல்வி ஏற்படும் ஆனால் யூனிட் செயல்படுவதால் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆனது டென்ஷனில் பலவீனமாக இருக்கும் ஜாய்ண்ட் ரெசிஸ்டில் டார்ஸினல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் ஆனால் யூனிட் வழி கொடுக்கிறது சரி எனவே பாட்டேர்ன் ஆனது யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ளதா அல்லது பெட் ஜாய்ண்ட் டார்ஸினல் ஸ்ட்ரென்த் அல்லது நாம் ftp என வகைப்படுத்திய பெட் ஜாய்ண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமாக உள்ளதா என்பதைப் பொறுத்தே இருக்கும் எனவே ஜாய்ண்ட் பலவீனமாக இருந்தால் டூத்ட் தோல்வி என்று அழைக்கப்படுவதை நீங்கள் பெறுவீர்கள் யூனிட் மற்றும் மோர்ட்டார் இடையே பிணைப்பு நன்றாக இல்லை என்றால் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும் நீங்கள் கிராக் பெறுவீர்கள் அது டூத்ட் பாட்டேர்ன் ஐ ஒரு மாற்று மார்க்கத்தில் இடையே பின்பற்ற வேண்டும் எனவே இது டூத்ட் தோல்வி என்று குறிப்பிடப்படுகிறது எனவே இந்த கிளையில் ஹெட் ஜாய்ண்ட்களில் கிராக் ஏற்பட்ட பிறகு தோல்வியை நோக்கி உள்ள கிளை b இல் இருக்கிறோம் இப்படித்தான் அடுத்த நிகழ்வு இருக்கும் அதுதான் சுவரின் கபாஸிட்டி முடிவடையும் தருணம் ஜாய்ண்ட் வழிவகுத்து ஹரிசாண்டல் கிராக் ஆக பரவுகிறது கிராக் ஏற்பட்டு அடுத்த லேயருக்கு வருகிறது எனவே இந்த முறையில் டூத்ட் தோல்வி ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நீங்கள் பெட் ஜாய்ண்ட் டார்ஸினல் ஸ்ட்ரென்த் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த்தை விட குறைவாக இருக்கும் சூழ்நிலையில் இருந்தால் ப்ரீகம்ப்ரஷன் இருந்தால் சுவரில் சூப்பர் இம்போஸ்ட் லோட்கள் இருந்தால் அது லேட்டரல் போர்ஸ்களின் அவுட் ஆப் பிளேன் போர்ஸ்களை எதிர்த்துப் பயனளிக்கும் உங்களுக்குப் புரியும் அது இப்போது முக்கியமானது ஹரிசாண்டல் பெட் ஜாய்ண்ட் தோல்வி ஆனால் நீங்கள் அதிக ப்ரீகம்ப்ரஷன் இருந்தால் அதை ஒரு அளவிற்கு தடுக்கலாம் எனவே இந்த வகையான தோல்வி மெக்கானிசம் ஆன டூத்ட் செயலிழப்பு மெக்கானிசம் எவ்வளவு ப்ரீகம்ப்ரஷன் கிடைக்கிறது என்பதற்கு மிகவும் சென்சிடிவ் ஆக உள்ளது எனவே இப்போது கிளை b d ஐ பார்க்கலாம் நம்மிடம் இருக்கும் கிளையைப் பற்றி நாம் பேசுகிறோம் நீங்கள் காணும் இரண்டாவது கிளை அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் தோல்வியடையலாம் அல்லது சுவரில் கிடைக்கும் ப்ரீகம்ப்ரஷன் அளவைப் பொறுத்து தொடர்ந்து எதிர்க்கலாம் எனவே இது ஒரு பல அடுக்கு கட்டிடத்தின் தரை தளத்தில் இருக்கும் சுவருக்கு எதிராக குறைந்த லோட்களைக் கொண்ட டாப் தள சுவராக இருந்தால் ப்ரீகம்ப்ரஷன் காரணமாக உங்களுக்கு கூடுதல் ரெசிஸ்டன்ஸ் வரும் எனவே ஹரிசாண்டல் கிராக் மற்றும் முந்தைய கட்டத்தில் ஏற்கனவே ஏற்பட்ட ஹெட் ஜாய்ண்ட் தோல்வியின் தொடர்ச்சியான இறுதி கிராக் உருவாகும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எனவே நாம் பேசும் இந்த நிகழ்வு d இல் நிகழ்கிறது அல்லது c இல் நிகழ்கிறது அங்கு பெட் ஜாய்ண்ட் கிராக் ஏற்பட்டது எனவே நாம் c அல்லது d புள்ளியில் இருந்தால் அதைத் தாண்டி சுவரில் சில எஞ்சிய கபாஸிட்டி இருக்கும் சுவரில் உள்ள எஞ்சிய கபாஸிட்டி முற்றிலும் பெட் ஜாய்ண்ட் பிரிக்ஸன்லிருந்து வருகிறது உங்களுக்கு நினைவிருந்தால் ஒரு ஜாய்ண்ட்டின் சியர் ஸ்ட்ரென்த்தைப் பற்றி நாம் பேசும்போது உங்களுக்கு இரண்டு காம்போனென்ட்ஸ் இருந்தன ஒரு காம்போனென்ட் கோஹெஸின் மற்றும் மற்றொரு காம்போனென்ட் ஜாய்ண்ட் பிரிக்ஸன் பிரிக்ஸன் ரெசிஸ்டன்ஸ் கோஹெஸின் என்பது பாண்ட் எனவே பாண்ட் ஐக் கடக்கும்போது உங்களுக்கு ஒரு கிராக் உருவாகிறது ஆனால் இன்னும் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் உள்ளது ஏனெனில் சில ப்ரீகம்ப்ரஷன் எப்போதும் உள்ளது குறைவாக இருக்கலாம் அல்லது அதிகமாக இருக்கலாம் எனவே பாண்ட் பெயிலியர் ஆன பிறகு ரெசிஸ்டன்ஸ் பிரிக்ஸன் மூலம் வருகிறது எனவே c இலிருந்து e க்கு அப்பால் அல்லது d டு f க்கு அப்பால் பிந்தைய உச்ச பிஹெவியர் எவ்வாறு உள்ளது என்பது உண்மையில் எவ்வளவு ப்ரீகம்ப்ரஷன் உள்ளது என்பதைப் பொறுத்தது எனவே அது பாதிக்கும் அது பிரிக்ஸனல் ரெசிஸ்டன்ஸ் ஐ பாதிக்கும் உங்களிடம் நல்ல பிரிக்ஸனல் ஸ்ட்ரென்த் நல்ல பிரிக்ஸனல் பிரிக்ஸன் குணகம் மற்றும் உயர் ப்ரீகம்ப்ரஷன் இருந்தால் பிந்தைய உச்சப் பகுதியில் நீங்கள் கடினமான பிஹெவியர்யைப் பெறலாம் எனவே இது இரண்டு விளைவுகளால் ப்ரீகம்ப்ரஷன் லெவல் ஆல் பாதிக்கப்படப் போகிறது ஒன்று உச்சத்திற்கு சற்று முன் உச்சநிலையில் பெட் ஜாய்ண்ட்கள் பெயிலியர்யை எப்படி தாமதப்படுத்தலாம் அல்லது பெயிலியர்க்குப் பிறகு எவ்வளவு பீக் ப்ரீகம்ப்ரஷன் கிடைக்கிறது மற்றும் எவ்வளவு பிரிக்ஸனல் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் பிந்தைய உச்சத்தில் சாய்வு எவ்வளவு பாதிக்கப்படப் போகிறது என்பதைப் பொறுத்து அமைப்பில் எவ்வளவு பிரிக்ஸன் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கிறது என்பது ஆகும் எனவே நீங்கள் இப்போது மற்ற சூழ்நிலையை ஆய்வு செய்ய வேண்டும் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த்தை விட பெட் ஜாய்ண்ட்டின் டார்ஸினல் ஸ்ட்ரென்த் குறைவாக இருப்பதைப் பற்றி பேசினோம் அதுதான் முதல் வழக்கு மற்றும் அது டூத்ட் தோல்வியில் முடிந்தது எவ்வாறாயினும் நீங்கள் நிலைமையின் தலைகீழாக இருந்தால் அதாவது யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் உண்மையில் மோசமாக உள்ளது மற்றும் டார்ஸின் பெட் ஜாய்ண்ட் ஸ்ட்ரென்த் மிகவும் நன்றாக உள்ளது அல்லது ftp நன்றாக இருந்தால் நீங்கள் லைன் பெயிலியர் என்று அழைக்கப்படுவதை பெறுவீர்கள் அங்கே யூனிட் பிரிந்து இருக்கும் சரி எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் பலவீனமான யூனிட்களைப் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன் யூனிட்களின் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரென்த் உங்களுக்குத் தெரிந்தால் மஸோன்றியின் மற்ற அனைத்து மெட்டீரியல் பண்புகளையும் அதனுடன் இணைக்கலாம் எனவே யூனிட்ன் கம்ப்ரெஸ்ஸிவ் ஸ்ட்ரென்த் கணிசமாகக் குறைவாக இருந்தால் மோசமாக இருந்தால் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த்தும் குறைவாக இருக்கும் எனவே உங்களிடம் பலவீனமான யூனிட்கள் இருப்பதாகச் சொல்லலாம் உங்களிடம் பலவீனமான யூனிட்கள் இருந்தால் அது பொதுவாக போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் உறவைப் பின்பற்றும் ஒரு போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் ட்ரெண்ட் a b மற்றும் பின்னர் சடன் பெயிலியர் ஏனெனில் b க்குப் பிறகு யூனிட் பிளெக்ஸ்ஸர் ஐ எதிர்க்கப் போகிறது ஆனால் அது ஜாய்ண்ட் கொடுக்கப்படுவதற்கு முன்பே தோல்வியடைகிறது எனவே நீங்கள் மிகவும் பலவீனமான யூனிட்களைக் கொண்டிருந்தால் இந்த குறிப்பிட்ட சடன் பெயிலியர் சடன் வெர்டிகள் ஸ்ட்ரென்த் இழப்பு ஆகியவற்றால் குறிக்கப்படும் முதல் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இருப்பினும் யூனிட்கள் மிகவும் மோசமாக இல்லாவிட்டால் மற்றும் சுவர் உண்மையில் சார்ந்திருக்கக்கூடிய யூனிட்க்கு சில வரையறுக்கப்பட்ட ஸ்ட்ரென்த் இருந்தால் நீங்கள் கிளை b c இல் இருப்பதால் பெட் ஜாய்ண்ட் டார்ஸின் இப்போது செயலில் உள்ள தருணத்தில் யூனிட் எதிர்க்கிறது ஆனால் பெட் ஜாய்ண்ட் டார்ஸின் இல் தோல்வியடைவதற்கு முன்பு யூனிட் டென்ஷனில் பிளவுபடுகிறது மேலும் இது மிகவும் உடையக்கூடிய பெயிலியர் ஆகும் அங்கு திடீரென கபாஸிட்டி இழப்பு அமைப்பின் கபாஸிட்டி கிட்டத்தட்ட முழுமையான இழப்பு ஏனெனில் உங்களிடம் க்ராவிட்டி போர்ஸ்ஸை எதிர்க்கும் பிளேன் இல்லை முந்தைய வழக்கில் டூத்ட் பெயிலியர் காரணமாக பெயிலியர்யின் இடைமுகத்தில் உள்ள ஹரிசாண்டல் ஜாய்ண்ட்கள் இன்னும் சுறுசுறுப்பாகவும் க்ராவிட்டி போர்ஸ்ஸை சுமந்துகொண்டும் இருந்தன அதனால் உங்களிடம் சில ரெசிடுயல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தன உங்களிடம் சில ரெசிடுயல் எதிர்ப்புகள் இருந்தன அது தொடர்பை இழக்கும் வரை எப்போதும் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் பெயிலியர் ஒரு லைன் பெயிலியர் என்பதால் அமைப்பிலேயே எந்த கபாஸிட்டியும் இல்லை எனவே c புள்ளிக்கு அப்பால் அல்லது b புள்ளிக்கு அப்பால் நீங்கள் பார்ப்பது கபாஸிட்டியில் ஒரு வெர்டிகள் வீழ்ச்சியாகும் மற்றும் லைன் பெயிலியர் ஆனது மெக்கானிசத்தையே நிறைவு செய்கிறது இந்த விஷயத்தில் சுவரில் அதிக சூப்பர் இம்போஸ்ட் லோட்கள் அல்லது குறைந்த சூப்பர் இம்போஸ்ட் லோட்கள் வழங்கப்பட்டதா குறைந்த ப்ரீகம்ப்ரஷன் அல்லது அதிக ப்ரீகம்ப்ரஷன் வழங்கப்பட்டதா ஆகியவை உண்மையில் ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் நீங்கள் பெட் ஜாய்ண்ட் எதிர்ப்பைத் தட்டவில்லை என்பதால் யூனிட் மிகவும் பலவீனமாக உள்ளது பின்னர் பிரிக்ஸனை அதிகரிக்க பெட் ஜாய்ண்ட்டில் உள்ள ப்ரீகம்ப்ரஷன் நிலை கிடைக்காது எனவே ஹரிசாண்டல் பிளெக்ஸ்ஸர் ஐப் பொருத்தவரை ஒருவர் கைப்பற்றக்கூடிய இரண்டு பெயிலியர் முறைகளுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடு இதுதான் எனவே நீங்கள் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் மற்றும் ftp அல்லது கலவையில் உள்ள பொருளில் கிடைக்கும் பெட் ஜாய்ண்ட் டார்ஸின் ஸ்ட்ரென்த் ஆகிய இரண்டு அம்சங்களைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் சரி மற்றும் கபாஸிட்டி மதிப்பீடுகளை நாம் செய்துள்ளோம் ஆனால் கணக்கீடுகளில் மைக்ரோ மட்டத்தில் உள்ள செக்சனில் வேறுபாட்டை நாம் கருதவில்லை உண்மையில் நமது செக்சனில் எலாஸ்டிக் அனுமானம் அல்லது நான் லீனியர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் அனுமானம் ஆனது யூனிட்க்கும் ஜாயிண்ட்க்கும் இடையில் வேறுபாட்டை ஏற்படுத்தவில்லை நாம் அவ்வாறு செய்யவில்லை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாம் ஒரே மாதிரியான கிராஸ் செக்சனைப் பயன்படுத்தினோம் மேலும் கிராஸ் செக்சனின் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரைன் வளைவானது பெயிலியர் வரை கம்ப்ரெஸ்ஸன்னில் லீனியர் எலாஸ்டிக் தன்மை அல்லது இறுதியில் பெயிலியர் நான் லீனியர் ஆக இருக்கும் என்று நாம் கூறினோம் எனவே அந்த மதிப்பீடுகளை உருவாக்க ஹோமோஜெனிஸிட் செக்சன் ஹோமோஜெனிஸிட் மெட்டீரியல் மாதிரியைப் பயன்படுத்தினோம் ஆனால் நீங்கள் உண்மையில் சில ஸ்ட்ரென்த்தைப் பயன்படுத்தி லைன் பெயிலியர் மற்றும் டூத்ட் பெயிலியர் ஆகியவற்றுக்கு இடையேயான மதிப்பீட்டை உருவாக்கினால் சர்வதேச அளவில் குறியீடுகள் சுவர்களின் கப்பாசிட்டியை மதிப்பிடுவதற்கான சில வாய்ப்பை உங்களுக்கு வழங்குகிறது எனவே நமது முந்தைய வகுப்புகளில் ஒன்றில் நான் பேசிய இந்த டென்சில் ஸ்ட்ரென்த் பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் மற்றும் பெட் ஜாய்ண்ட்க்கு இணையான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் ftn மற்றும் ftp நார்மல் அண்ட் பேரலல் மற்றும் பாண்ட் ரென்ச் டெஸ்ட் மாற்றியமைக்கப்பட்ட பாண்ட் ரென்ச் டெஸ்ட் ஆகியவை இவற்றை மதிப்பிட நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சோதனையாகும் இது தெரிந்தால் இந்த மதிப்புகளின் மதிப்பீடு உங்களிடம் இருந்தால் கபாஸிட்டிகளின் மதிப்பீட்டை உருவாக்க இரண்டு மதிப்புகளில் குறைவான மதிப்பைப் பயன்படுத்துங்கள் மற்றும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மாறுபாடு என்பது உங்களால் செய்ய முடியாத ஒன்று எனவே உங்களுக்கு டூத்ட் பெயிலியர் இருந்தால் மற்றும் பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் 0 15 MPa க்கும் அதிகமாக இருந்தால் இது உங்களுக்கு த்ரெஷோல்ட்டைக் கொடுக்கும் மற்றும் இது மிகக் குறைந்த பிளெக்ஸ்ஸர் என்பதைப் பார்க்கச் சொல்லும் டென்சில் ஸ்ட்ரென்த் பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பானதுஎன்றால் நீங்கள் இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்த முடியாது எனவே பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் 0 15 MPa க்கு மேல் இருந்தால் பெட் ஜாய்ண்ட்க்கு இணையான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் என்ன என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்யலாம் பெட் ஜாய்ண்ட்க்கு இணையான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் மற்றும் பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பானது ஆகியவற்றுக்கு இடையேயான இந்த விகிதம் தொடர்ந்து கவனிக்கப்படுகிறது மற்றும் மெட்டீரியல் பண்புகளைப் பொறுத்து நிறுவக்கூடிய பாண்ட் மற்றும் நீங்கள் இந்த விகிதத்தைப் பயன்படுத்தும் யூனிட்களின் வகையைப் பொறுத்து மாறுபடும் ஆனால் மாறாக நிலையான விகிதம் ftn மற்றும் ftp இடையே காணப்படுகிறது எனவே ftp அல்லது ftp ஐப் பெறுவதற்கான டெஸ்ட் மிகவும் சிக்கலானது மாற்றியமைக்கப்பட்ட பாண்ட் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் ஆனது நீங்கள் அந்த அரை செங்கற்களைப் பயன்படுத்த வேண்டும் அல்லது நாம் கணிசமான அளவு பெரிய மாதிரியை உருவாக்க வேண்டிய வாலட் சோதனையைப் பயன்படுத்த வேண்டும் பெட் ஜாய்ண்ட் டெஸ்ட்க்கு இணையான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் இருக்கலாம் ஆய்வகத்தில் செயல்படுத்த மிகவும் எளிதானது அல்ல நீங்கள் பாண்ட் ஸ்ட்ரென்த் டெஸ்ட் செய்து ftn பெறுவது எளிதாக இருக்கலாம் எனவே உங்களுக்கு ftn தெரிந்தால் மற்றும் ftn ஆனது 0 15 MPa எண்ணை விட அதிகமாக இருந்தால் ftp இன் மதிப்பு எவ்வளவு என்பதை அனுபவ மதிப்பீட்டை நீங்கள் செய்யலாம் மற்றும் நிச்சயமாக அந்த வெளிப்பாட்டில் நீங்கள் fa ஐயும் பார்க்கிறீர்கள் இது யூனிட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்க்கு செல்கிறது யூனிட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் மீண்டும் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு அனுபவ மதிப்பீடு இது ஒரு அனாலிட்டிக்கல் முற்றிலும் அனாலிட்டிக்கல் வடிவம் அல்ல இந்த வெளிப்பாடு பிஹெவியர்க்கு பொருந்துகிறது என்பது அனுபவ மதிப்பீடாகும் நீங்கள் ftp இன் மதிப்பைப் பயன்படுத்தி டூத்ட் பெயிலியர் ஏற்பட்டால் சுவரின் ஒரு வழி பிளெக்ஸ்ஸர் ஒரு வழி ஹரிசாண்டல் வளைக்கும் கபாஸிட்டி என்ன என்பதை மதிப்பிடலாம் ஏனெனில் உங்களுக்கு பெட் ஜாய்ண்ட் டார்ஸின் ஸ்ட்ரென்த் தேவை ஆனால் லைன் பெயிலியர் ஏற்பட்டால் லைன் பெயிலியர் என்பது யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் மற்றும் பெட் ஜாய்ண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆகிய கபாஸிட்டிகளைப் பயன்படுத்துவதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே ஜாய்ண்ட் எவ்வளவு வலுவாக இருக்கும் என்பதில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு லைன் பெயிலியர் ஏற்படும் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் மேலும் லைன் பெயிலியர் ஐப் பொறுத்து கபாஸிட்டியின் மதிப்பீட்டில் நாம் மீண்டும் ஒரு அனுபவ உறவைப் பயன்படுத்துகிறோம் இது யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் மற்றும் பெட் ஜாய்ண்ட்க்கான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்டது இது பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பானது எனவே நீங்கள் ftp க்கான மதிப்பை அடையலாம் ftp இன் மதிப்பைப் பயன்படுத்தி சுவரின் அவுட் ஆஃப் பிளேன் வளைக்கும் கப்பாசிட்டியைக் கணக்கிடலாம் இது மீண்டும் குறியீட்டிலிருந்து குறியீட்டிற்கு மாறுபடும் மேலும் இது சில எஸ்பிரிமென்டல் டெஸ்ட்களில் அளவீடு செய்யப்படுகிறது எனவே நாம் அவற்றைப் பயன்படுத்துகிறோம் நாம் வேலை செய்யும் மஸோன்றி வகை பற்றி நமக்கு நல்ல அறிவு இருந்தால் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் பல்வேறு வகையான மஸோன்றிகளில் நீங்கள் அவற்றை கண்மூடித்தனமாக பயன்படுத்தக்கூடாது சரி அது என்னை இருவழி பிளெக்ஸ்ஸர்க்குக் கொண்டுவருகிறது சரி அது இதுவரை நாம் ஆய்வு செய்யாத ஒன்று மற்றும் இது உண்மையில் இருவழி பிளெக்ஸ்ஸர்ரில் செயல்படும் ஒரு சிக்கலான மெக்கானிசம் ஆகும் மேலும் கண்டிப்பாகச் சொன்னால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இதுதான் நடக்க வேண்டும் லேட்டரல் ரெஸ்ட்ரைன்ட்ஸ் டாப் மற்றும் பாட்டம் ரெஸ்ட்ரைன்ட்ஸ் உள்ளன எனவே பெரும்பாலும் சுவர் 3 பக்கங்களிலும் அல்லது அனைத்து 4 பக்கங்களிலும் ரெஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்கலாம் எனவே வெர்டிகள் ஆர்ச்சிங் அல்லது ஹரிசாண்டல் பெண்டிங் நாம் ஒரு வழி பிளெக்ஸ்ஸர்ரில் பெறுகிறோம் என்று சொன்னது ஒரு இலட்சியமயமாக்கல் எனவே பெரும்பாலான சுவர்கள் 3 பக்கங்களிலும் அல்லது 4 பக்கங்களிலும் சப்போர்ட் செய்யப்படும் இந்த சூழ்நிலையில் மூலைவிட்ட பெண்டிங் கீழ் உள்ள சுவர் பெட் ஜாய்ண்ட் டார்ஸின் ஹெட் ஜாய்ண்ட் டார்ஸின் பெட் ஜாய்ண்ட் பிளெக்ஸ்ஸர் மற்றும் ஹெட் ஜாய்ண்ட் பிளெக்ஸ்ஸர்க்கு உட்படுத்தப்படுவதைக் கண்டோம் எனவே சரியான மூலைவிட்ட ஆர்ச்சிங்க்கு உட்படும் ஒரு சுவரில் நாம் அனுபவிக்கும் சூழ்நிலை இதுவாகும் எனவே இது உண்மையில் ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிகள் பெண்டிங்ன் கலவையாகும் எனவே நான் சொன்னது போல் இந்த நிகழ்வு மிகவும் சிக்கலானது மேலும் நீங்கள் ஹரிசாண்டல் பெண்டிங் கபாஸிட்டி மற்றும் வெர்டிகள் பெண்டிங் கபாஸிட்டி ஆகியவற்றை எடுத்துக் கொண்டால் மூலைவிட்ட வளைக்கும் கபாஸிட்டி இந்த இரண்டு கபாஸிட்டிகளின் கூட்டுத்தொகைக்கு அருகில் இல்லை என்பதையும் காணலாம் அதாவது அது அவ்வளவு சுலபமாக மதிப்பிடக்கூடிய ஒன்றல்ல நிறைய மெட்டீரியல் அளவுருக்கள் தேவை எனவே சர்வதேச அளவில் உள்ள குறியீடுகள் உங்களுக்கு கடுமையான அனாலிசிஸ் வடிவங்களைத் தரும் மிகச் சில குறியீடுகளைத் தவிர அனுபவ மதிப்பீடு முறைகளைப் பார்க்க முயற்சித்தன பெரும்பாலான குறியீடுகள் உண்மையில் உங்களுக்கு அனுபவ அணுகுமுறையை வழங்குகின்றன அங்கு சுவரை பௌண்டரி கண்டிஷன்களின் அடிப்படையில் இரண்டு சமமான ஸ்ட்ரிப்ஸ்களாகப் பிரிப்போம் ஒன்று ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் மற்றும் மற்றொன்று வெர்டிகள் ஸ்ட்ரிப் வெர்டிகள் பெண்டிங்கில் வெர்டிகள் ஸ்ட்ரிப் கப்பாசிட்டியையும் மற்றும் ஹரிசாண்டல் பெண்டிங்கில் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் கப்பாசிட்டியையும் மதிப்பிடுகிறது இந்த இரண்டு சமமான கபாஸிட்டிகளையும் சேர்த்து ஒட்டுமொத்த பெண்டிங் கப்பாசிட்டியை அடையும் எனவே கடந்த காலங்களில் இது பல்வேறு வழிகளில் தீர்க்கப்பட்டது மற்றும் அடிப்படைக் காரணம் பிரச்சனையில் உறுதியற்ற தன்மை உள்ளது மற்றும் மூடிய வடிவ தீர்வுகள் இந்த குறிப்பிட்ட வழக்கில் வருவது சவாலானது பெட் ஜாய்ண்ட்க்கு இணையான பெட் ஜாய்ண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த் பொதுவாக பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பான பெட் ஜாய்ண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த்தை விட அதிகமாக இருக்கும் என்று இதைப் பற்றி முன்பே பேசினோம் எனவே டென்ஷன் ஜாய்ண்ட்க்கு இணையாக செயல்படும் போது டென்ஷன் மூலம் பாண்ட் பெயிலியர் ஆகும் இது பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பான பெட் ஜாய்ண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த்தை விட அதிக ஸ்ட்ரென்த்தை உங்களுக்கு வழங்கப் போகிறது ஏனெனில் ஸ்ட்ரைன் க்ராடியென்ட் திசைகள் காரணமாக ஒன்று மற்றொன்றுக்கு எதிராக இருக்கும் எனவே நீங்கள் இருவழி பிளெக்ஸ்ஸர்ரை ஆய்வு செய்தால் இது பவுண்டரி கண்டிஷன்களால் கணிசமாக பாதிக்கப்படும் ஒரு மெக்கானிசம் ஆகும் ஆனால் நீங்கள் வைத்திருக்கும் பவுண்டரி கண்டிஷன்களின் வகை நீங்கள் வைத்திருக்கும் பவுண்டரி கண்டிஷன்களின் எண்ணிக்கை மற்றும் சுவரின் விகிதம் பொருத்தது சுவரின் விகிதத்தைப் பொறுத்து பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பான தொடர்புடைய கபாஸிட்டிகள் பெட் ஜாய்ண்ட்க்கு இயல்பான டென்சில் ஸ்ட்ரென்த் மற்றும் பெட் ஜாய்ண்ட்க்கு இணையாக சுவரின் விகிதத்துடன் விளையாடத் தொடங்குகின்றன எனவே முதலில் 3 பக்கங்களிலும் சப்போர்ட் உள்ள ஒரு சுவரை ஆராய்வோம் சாத்தியமான தோல்வியின் மெக்கானிசத்தைப் புரிந்துகொள்வோம் பின்னர் 4 பக்கங்களில் சப்போர்ட் உள்ள சுவரைப் பார்ப்போம் எனவே விண்ட் பிரஷர் அல்லது இனர்சியல் போர்ஸ் சுவரில் செயல்படுகிறது மற்றும் உங்களுக்கு இரண்டு லேட்டரல் விளிம்புகளிலும் சுவரின் அடிப்பகுதியிலும் சப்போர்ட் உள்ளது லோடிங் முன்னேறும் போது சுவர் இப்போது ஒரு தட்டு போல் செயல்படுகிறது எலாஸ்டிக் சிதைந்து பின்னர் கிராக் கிராவிட்டி லோட் மற்றும் அவுட் ஆப் பிளேன் லோட் ஆகியவற்றின் கலவையால் டென்சில் ஸ்ட்ரெஸ் மஸோன்றி டென்சில் ஸ்ட்ரென்த்தை அடையும் போது நீங்கள் கிராக் உருவாக்கம் பார்க்க வேண்டும் பொதுவாக உயரத்தை விட நீளமான சுவரைக் கொண்டிருக்கும் போது எங்கிருந்தோ சுவரின் 40 சதவீத நீளத்திற்கு டாப் மூலைக்கு செல்லும் ஒரு கிராக் வடிவத்தைக் கொண்டிருக்கும் எனவே சுவர் வெளிப்புறமாக பெண்டிங் ஆக முயற்சிக்கிறது அது 3 பக்கங்களிலும் ஆதரிக்கப்படுகிறது மற்றும் இந்த இரண்டையும் உருவாக்கும் வழியில் திறக்க முயற்சிக்கிறது இந்த கிராக் 45 டிகிரி கிராக் அல்ல இந்த கிராக் பவுண்டரி கண்டிஷன்னைப் பொறுத்து 30 முதல் 45 டிகிரி வரை மாறுபடும் விகிதத்தைப் பொறுத்து மாறுபடும் மற்றும் இந்த குறிப்பிட்ட சுவரில் சுவரின் உயரத்தை விட நீளம் கணிசமாக அதிகமாக இருக்கும் பெயிலியர் முறை இப்படித்தான் இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் உயரம் மற்றும் நீளம் விகிதம் ஒன்று அல்லது உயரம் நீளத்தை விட அதிகமாக இருக்கும் மற்றும் மீண்டும் 3 பக்கங்களில் ஆதரிக்கப்படும் ஒரு சுவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தால் கூட கிராக் வடிவம் இதில் கீழே உள்ள படத்தில் நீங்கள் பார்ப்பது போல் இருக்கும் அங்கு மீண்டும் உங்களிடம் கிட்டத்தட்ட மூலைவிட்ட கிராக் தொடங்குகின்றன ஆனால் மிட் ஸ்பான் டெப்லெக்சன் மிகவும் குறிப்பிடத்தக்கது டாப் பகுதி பிரீ ஆக இருக்கும் மிட் ஸ்பான் டெப்லெக்சன் குறிப்பிடத்தக்கதாக இருப்பதால் நீங்கள் வெர்டிகள் கிராக்கைப் பெறுவீர்கள் ஆனால் அந்த வெர்டிகள் கிராக் முழுவதுமாக பரவாது மற்றும் மூலையிலிருந்து வரும் மூலைவிட்ட கிராக்கைப் பெற சுவரைப் பிரிக்க வேண்டும் எனவே நீங்கள் உண்மையில் இரண்டு புள்ளிவிவரங்களில் அதைப் பார்த்தால் மேலே உள்ள கிராக் வடிவமானது சுவரின் மாறிவரும் விகிதத்தின் காரணமாக கீழே நீங்கள் பார்க்கும் கிராக் வடிவத்தின் உருப்பெருக்கமாகும் எனவே இங்கே உண்மையில் என்ன நடக்கிறது என்பது ஒரு சுவர் இப்போது தட்டு போல் செயல்படுகிறது சரி மற்றும் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஸ்லாப்களில் நீங்கள் பெறும் கிராக் பெயிலியர் வடிவமானது இந்த வகையான யீல்டு லைன் பெயிலியர் உடன் மிகவும் பொருந்துகிறது எனவே பெரிய வித்தியாசம் என்னவென்றால் ஒன்றில் நீங்கள் ரீஇன்போர்ஸ்டு அமைப்பைப் பற்றி பேசுகிறீர்கள் இங்கே நீங்கள் ஒரு உடையக்கூடிய அமைப்பைப் பற்றி பேசுகிறீர்கள் உங்களிடம் ரீஇன்போர்ஸ்டுமென்ட் இல்லை எனவே மூலைவிட்ட பெண்டிங் ஐக் கையாள்வதற்கான ஒரு வழி மூலைவிட்ட பெண்டிங்க்கு உட்படுத்தப்பட்ட அல்லது இரு வழி பெண்டிங்களுக்கு உட்படுத்தப்பட்ட அவுட் ஆப் பிளேன் சுவர்களின் கப்பாசிட்டியை மதிப்பிடுவதற்கு ரீஇன்போர்ஸ்டு கான்கிரீட் அடுக்குகளுக்காக உருவாக்கப்பட்ட யீல்டு லைன் அனாலிசிஸ்சைப் பயன்படுத்துவதாகும் எனவே சில குறியீடுகள் உண்மையில் இருவழி பிளெக்ஸ்ஸர் சுவர்களின் கப்பாசிட்டியை மதிப்பிடுவதற்கு ஒரு யீல்டு லைன் அளவுகோலை ஏற்றுக்கொள்கின்றன மீண்டும் ஆராய்வது அறிவுறுத்தலாக உள்ளது சரி 4 பக்கங்களிலும் தாங்கியிருக்கும் சுவரை நாம் ஆராய்ந்தால் அது மீண்டும் 3 பக்கங்களைக் கொண்ட சுவரில் நீங்கள் பார்த்ததைப் பிரதிபலிக்கும் கண்ணாடியாகும் இப்போது மூலைவிட்ட கிராக் நான்கு மூலைகளிலிருந்தும் பரவுகிறது மற்றும் பாட்டம் மூலைகளிலிருந்து மட்டும் அல்ல மேற்புறமும் துணைபுரிகிறது எனவே ஒரு வழக்கை ஒரு வழக்கை ஆராய்வோம் ஏனென்றால் நான் சொன்னது போல் பவுண்டரி கண்டிஷன்னைப் பொறுத்து பவுண்டரிகள் நிர்ணயம் செய்யப்பட்டால் சுவரின் நீளம் குறைவாக இருக்கும் அஸ்பெக்ட் விகிதம் ஒரு குறிப்பிட்ட வரம்பில் இருந்தால் பவுண்டரிகள் சுதந்திரமாக சுழலும் சுவரின் உயரம் மற்றும் சுவரின் நீளம் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் விகிதத்தில் வேறுபாடுகள் இருக்கலாம் எனவே நீங்கள் பார்க்கும் ஸ்லைடுகளில் உயரத்துடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு நீளம் குறிப்பிடத்தக்க சுவரின் பிஹெவியர்யை நாம் உண்மையில் ஆய்வு செய்கிறோம் எனவே லேட்டரல் போர்ஸ்ஸை அதிகரிப்பதன் மூலம் சுவர் எலாஸ்டிக் தன்மையுடன் விலகத் தொடங்கும் போது லோட் டெப்லெக்சன் வளைவின் முதல் கிளை எலாஸ்டிக் பிஹெவியர் ஹெட் ஜாய்ண்ட் பிளெக்ஸ்ஸர் பெட் ஜாய்ண்ட் பிளெக்ஸ்ஸர் ஹெட் ஜாய்ண்ட் ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் முன்பு பேசிய அனைத்து மெக்கானிசம்மும் உண்மையில் அவுட் ஆப் பிளேன் லோட்யை எதிர்க்க சுவரால் கோரப்படுகின்றன சரி பெட் ஜாய்ண்ட் கபாஸிட்டி அடையும் போது இப்போது உயரத்துடன் ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க நீளம் கொண்ட சுவரை நீங்கள் ஆராய்வதை நாம் நினைவில் கொள்கிறோம் எனவே அது மிட் ஸ்பான் ஐச் சுற்றி மிட் ஸ்பான் ஐச் சுற்றி வரத் தொடங்குகிறது விளிம்புகளுக்கு அருகில் இல்லை மிட் ஸ்பான் ஐச் சுற்றி பெட் ஜாய்ண்ட் ஆனது பெட் ஜாய்ண்ட் டென்சில் ஸ்ட்ரென்த்க்கு இயல்பாக சென்றடைகிறது எனவே மிட் ஸ்பான் ஐச் சுற்றி ஹரிசாண்டல் கிராக் உருவாகும் சூழ்நிலை உங்களுக்கு உள்ளது இப்போது ஒருமுறை பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ftn ஐ அடைந்தவுடன் சுவரிலேயே ஹரிசாண்டல் கிராக் ஆன முதல் கிராக் ஐப் பெறத் தொடங்க வேண்டும் எனவே அதுவே உங்களின் முதல் கிராக் அதுதான் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய முதல் நான் லீனியர் தன்மை பின்னர் விறைப்புத்தன்மையை மாற்ற வேண்டும் எனவே ftn மற்றும் ftp மற்றும் ப்ரீகம்ப்ரஷனின் வெவ்வேறு மதிப்புகளில் உள்ள வெவ்வேறு கபாஸிட்டிகளைப் பொறுத்து நாம் இப்போது கிளை b c க்கு வருகிறோம் அல்லது மேலும் தொடர்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்கலாம் இப்போது b என்பதைத் தாண்டி பெயிலியர் ப்ரோபகேசன் எப்படி இருக்கப் போகிறது என்பது நாம் பேசிய ஆர்த்தோகனல் ஸ்ட்ரென்த் விகிதத்தைப் பொறுத்தது மற்றும் நான் சொன்னது போல் ஆர்த்தோகனல் ஸ்ட்ரென்த் விகிதங்கள் ftp ஓவர் ftn சில குறியீடுகளில் இது வேறு வழியில் கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் நியூமரேட்டர் மற்றும் டினோமிரேட்டர்ரில் என்ன உள்ளது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் கொடுக்கப்பட்ட மஸோன்றி டோபொலஜிக்கு இது யூனிபார்ம் ஆக இருக்கும் எனவே ftn ftp முதல் ftn வரையிலான இந்த ஒப்பீட்டுத் கபாஸிட்டியைப் பொறுத்து இந்தப் b புள்ளிக்கு அப்பால் போர்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் பெண்டிங் எவ்வாறு செல்கிறது என்பதைப் பார்ப்போம் எனவே அதை ஆராய்வோம் ftn என்பது ftp க்கு சமமாக இருந்தால் உங்களிடம் ரிசர்வ் கபாஸிட்டி இல்லை பெரும்பாலும் ftp ஆனது ftn ஐ விட அதிகமாக இருக்கும் எனவே இந்த விஷயத்தில் பெட் ஜாய்ண்ட் கிராக் அடைந்த மொமெண்ட் என்று அர்த்தம் அது சுவர் ஆனது மற்ற இடத்திற்கு வரும் கோரிக்கையை மறுபகிர்வு செய்ய வேண்டும் எனவே பெட் ஜாய்ண்ட் கிராக் அடைந்தவுடன் அந்த மொமெண்ட்டை ஹெட் ஜாய்ண்ட்கள் அதிகமாக எதிர்க்கும் என்று எதிர்பார்க்கும் ஆனால் ஹெட் ஜாய்ண்ட்கள் அதே அளவிலான பிளெக்ஸ்ஸர் டென்ஷன் கிராக் ஏற்படுமானால் ஜாய்ண்ட்கள் வழியாக பெயிலியர் மெக்கானிசத்தின் சடன் ப்ரோபகேசன் ஐப் பெறுவீர்கள் எனவே நீங்கள் ஆரம்பத்தில் இதைப் பின்பற்றியிருந்தீர்கள் பின்னர் நாம் கீழே வருவதைப் பார்த்தோம் நாம் எங்கு இறங்கி வருகிறோம் என்பதைப் பார்க்கவும் முழு பெயிலியர் மெக்கானிசம் சுவரில் பரப்பப்படுவதைப் பார்க்கவும் அல்லது ஆர்த்தோகனல் ஸ்ட்ரென்த் விகிதத்தைப் பொறுத்து சுவரில் இருப்பு கபாஸிட்டி உள்ளதா என்பதைப் பார்க்கவும் எனவே ftn ஆனது ftp க்கு சமமாக இருக்கும் சூழ்நிலை இருந்தால் அதாவது சுவரில் எந்த ரிசெர்வ் ஸ்ட்ரென்த்தும் இல்லை என்றால் நீங்கள் ஒரு திடீர் மெக்கானிசம் உருவாக்கத்தைப் பெறுவீர்கள் இப்போது நீங்கள் கவனிப்பது என்னவென்றால் ஹரிசாண்டல் கிராக் முழுமையாக வளர்ந்துள்ளது மற்ற மெக்கானிசம் லோட்களைச் சுமக்கத் தொடங்கும் என்று இப்போது எதிர்பார்க்கிறது ஆனால் பெட் ஜாய்ண்ட்க்கு இணையான பிளெக்ஸ்ஸர் டென்சில் ஸ்ட்ரென்த் ஆல் வழங்கப்படும் ரிசெர்வ் ஸ்ட்ரென்த் உங்களிடம் இல்லை நான்கு மூலைகளிலும் பரவும் மூலைவிட்ட கிராக் ஐப் பெறுங்கள் மீண்டும் நீங்கள் பார்க்கும்போது இது யீல்டு லைன் மெக்கானிசம் போலவே உள்ளது இது நீங்கள் வெறுமனே ஆதரிக்கப்படும் ரீஇன்போர்ஸ்டு கான்கிரீட் ஸ்லாப்பில் கிடைக்கும் ஒன்றுதான் அது மிகவும் சிமிளர் ஆக இருக்கும் இருப்பினும் இங்கே இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கிராக் அல்லது ஒரு குறைந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கிராக் இந்த குறிப்பிட்ட வழக்கில் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது a முதல் b வரையிலான கிளையைப் பின்தொடர்ந்து பின்னர் b இலிருந்து c க்கும் c இலிருந்து d க்கும் திடீரென வீழ்ச்சியடைகிறது உங்களிடம் ரெசிடுயல் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ரெசிடுயல் கபாஸிட்டி இருப்பதைக் காணலாம் மீண்டும் இந்த ரெசிடுயல் கபாஸிட்டி எங்கிருந்து வருகிறது என்றால் ஜாய்ண்ட்களில் மூலைவிட்ட கிராக் ஏற்படுவதால் பெட் ஜாய்ண்ட்டில் ஹின்ஜ் மற்றும் இயக்கம் நடக்கிறது என்று அர்த்தம் எனவே உங்களிடம் ஒரு ஹரிசாண்டல் மேற்பரப்பு உள்ளது அது உண்மையில் லோட்யைச் சுமந்து செல்கிறது இது பிரீகம்ப்ரஷன் லெவலைப் பொறுத்தது எனவே பிரிக்சன் காரணமாக நீங்கள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட ரெசிடுயல் கபாஸிட்டியைப் பெறுவீர்கள் எனவே அந்த பாட்டம் கிளை அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆனால் அனைத்து நடைமுறை நோக்கங்களுக்காகவும் சுவரில் கபாஸிட்டி இழக்கப்படுகிறது மெக்கானிசம் புரோபகேஷன் ஆகிறது இப்போது ftp ஆனது ftn ஐ விட அதிகமாக இருக்கும்போது கேள்வி என்னவென்றால் இது எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதாகும் ஏனெனில் இது இந்த ஆர்த்தோகனல் ஸ்ட்ரென்த் விகிதம் ftp பை ftn என்ன என்பதைப் பொறுத்தது பின்னர் நீங்கள் லோட் சுமந்து செல்லும் மெக்கானிசத்தில் ஒரு ஸ்டெபிலைசேஷன் ஐப் பெறுவீர்கள் ஹரிசாண்டல் கிராக் புரோபகேஷன் ஆகிறது ஆனால் மூலைவிட்ட கிராக் ஐப் பரப்புவதற்கு முன்பு சுவரில் கூடுதல் எதிர்ப்பைக் கொண்டிருப்பீர்கள் லோட் தாங்கும் திறனின் அடிப்படையில் நீங்கள் b ஐத் தாண்டிச் செல்வீர்கள் எனவே சுவர் உறுதிப்படுத்தப்படுகிறது அது ftp ஐ அடையும் வரை மெக்கானிசம் உருவாவதை எதிர்க்க முடியும் மற்றும் இந்த கட்டத்தில் நீங்கள் உண்மையில் ftp மற்றும் ftn விகிதம் என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் எனவே இது புரோபகேஷன் ஆகிறது கிராக் ஏற்படுவதால் அடிப்படையில் உங்களிடம் சப் பேனல்கள் உருவாகி இருக்கும் மற்றும் அவை ஃபெயிலியர் வரை ரெசிடுயல் கபாஸிட்டி இருக்கும் எனவே பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஒட்டுமொத்த தோல்வி மெக்கானிசத்தை நாம் பார்த்தோம் ஆனால் ftp என்பதை இரண்டு மடங்கு ftn அல்லது 2 மற்றும் பாதி 3 முறை என்று நான் விகிதத்தை அதிகரிக்கச் செய்தால் நீங்கள் அடிப்படையில் a இலிருந்து b க்கு b ல் இருந்து e க்கு செல்வீர்கள் மற்றும் ஆர்த்தோகனல் ஸ்ட்ரென்த் விகிதத்தைப் பொறுத்து அடுத்த கெப்பாசிட்டிக்கு இதைத் தொடரவும் பின்னர் ஒருமுறை பெட் ஜாய்ண்ட்கள் ஃபெயிலியர் ஆனால் ftp ஐ அடையும் டென்சில் ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக நீங்கள் மூலைவிட்ட கிராக்கைத் தொடங்குவீர்கள் மேலும் நீங்கள் தோல்வியடைவீர்கள் எனவே நீங்கள் செல்ல வேண்டியது a b e f g அல்லது a b e f h மற்றும் i மேலும் அது ஆர்த்தோகனல் ஸ்ட்ரென்த் விகிதத்தைப் பொறுத்தது எனவே இது ஃபெயிலியர் இன் எதிர்பார்க்கப்படும் புரோபகேஷன் ஆகும் மீண்டும் பெட் ஜாய்ண்ட் கிராக்கிங் ஏற்படுவதை நினைவில் கொள்ளுங்கள் ஒரு ஜாய்ண்ட்டில் ftn ஏற்படுகிறது அதேசமயம் மூலைவிட்ட கிராக் ஒரு லைன் கிராக் ஆக இருக்கலாம் அல்லது டூத்ட் கிராக் ஆக இருக்கலாம் எனவே மீண்டும் ஃபெயிலியர் மெக்கானிசத்தின் யின் புரோபகேஷன் ஐப் பொறுத்தவரை கூட்டு விஷயங்களின் டார்ஸின் ஸ்ட்ரென்த்க்கு எதிராக டென்ஷன்னில் உள்ள யூனிட் கடைசி கிளை கபாஸிட்டி ஆகும் எனவே இது இருவழி பிளெக்ஸ்ஸர் வழக்கில் ஃபெயிலியர் புரோபகேஷன்ற்கான உண்மையான மெக்கானிசம் ஆகும் மேலும் நான் சொன்னது போல் சில குறியீடுகள் இதை மதிப்பிடுவதற்கு ஒரு மூடிய வடிவ அனாலிசிஸ் தீர்வைக் கொண்டுள்ளன ஆனால் நீங்கள் டென்சில் ஸ்ட்ரென்த் யூனிட் டென்சில் ஸ்ட்ரென்த் ஜாய்ண்ட் ஸ்ட்ரென்த் மற்றும் தேவையான இயந்திர அளவுருக்கள் மதிப்பீட்டைக் கொண்டிருக்க வேண்டும் எவ்வாறாயினும் மாடுல் 3 இன் இந்த பிரிவை அடிப்படையாகக் கொண்ட அசைன்மென்ட் இல் இந்த முறைகளில் சிலவற்றை நீங்கள் ஆராய்வீர்கள் அதனுடன் அவுட் ஆஃப் பிளேன் பெண்டிங்கை முடிக்கிறோம்